மீண்டும் வரவேற்கிறோம் தார்மீக பிரச்சனைகளுக்கு நாம் எவ்வாறு நீதி வழங்குவது போன்ற ஒரு வடிவமைப்பாக நெறிமுறைகளை இன்று விவாதிப்போம் எனவே இந்த விவாதத்தில் வடிவமைப்பிலும் சில சமயங்களில் பொறியியலில் இருக்கும் நெறிமுறைச் சிக்கல்களைப் பார்க்க முயற்சிப்போம் மேலும் இந்த வடிவமைப்பு சிக்கல்களைத் தீர்ப்பதில் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட நெறிமுறைகளின் கோட்பாடுகளைப் பயன்படுத்த முயற்சிப்போம் மேலும் எங்களிடம் உள்ள சில வடிவமைப்பு முடிவெடுக்கும் நுட்பங்களைப் பயன்படுத்தி நெறிமுறை இக்கட்டான இயல்புடைய சிக்கல்களைத் தீர்ப்போம் எனவே இது இரண்டு வழிகளிலும் இருக்கும் அதை எவ்வாறு தொடர்வது என்று பார்ப்போம் எனவே தொகுதியின் அவுட்லைன் பொறியியல் மற்றும் நெறிமுறை சூழ்நிலைகள் நெறிமுறை சிக்கல்கள் நெறிமுறை சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான தீர்வாக நெறிமுறைக் கோட்பாடுகள் தார்மீகக் கோட்பாடு என்ன என்பதைப் பற்றி கற்றுக்கொள்கிறோம் மேலும் பயன்வாதம் பயன்பாட்டுக் கொள்கைகள் மற்றும் விமர்சனங்களைப் பற்றி அறிந்து கொள்கிறோம் அது செலவு பலன் பகுப்பாய்வு மற்றும் பொறியியலில் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே பிரச்சினைகளைப் போலவே கடமை நெறிமுறைகள் சரியான நெறிமுறைகள் மற்றும் நல்லொழுக்க நெறிமுறைகளைப் பற்றி அறிந்து அவற்றைப் பிரச்சினைகளுக்குப் பயன்படுத்துவோம் பின்னர் குறிப்பிட்ட பிரச்சினைக்கு எந்தக் கோட்பாட்டைப் பயன்படுத்துவது என்பது குறித்து முடிவெடுக்க முயற்சிப்போம் நெறிமுறை சிக்கல்களைத் தீர்க்கும் போது சிக்கல்கள் மற்றும் நுட்பங்களைப் பார்க்கவும் மற்றும் நெறிமுறை சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான படிகள் மற்றும் இறுதியாக தீர்வாக நெறிமுறைக் குறியீட்டைப் பார்ப்போம் எனவே இன்று இந்த விரிவுரையின் இந்த குறிப்பிட்ட விவாதம் முக்கியமாக பயன்பாட்டின் அடிப்படையில் இருக்கும் கோட்பாட்டின் மறுபரிசீலனையின் முதல் பிட் ஏனென்றால் நாம் ஏற்கனவே செய்த கோட்பாட்டின் சில பகுதிகள் மற்றும் நெறிமுறை சிக்கல்களைத் தீர்ப்பதற்கும் வடிவமைப்பு சிக்கல்கள் மற்றும் பிற பொறியியல் சிக்கல்களுக்கும் இந்த கோட்பாடுகளின் பயன்பாடு பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் எனவே நாங்கள் வடிவமைப்பதில் உள்ள சிக்கல்களுடன் தொடங்குவோம் மேலும் கரோலின் விட்பெக் வழங்கிய ஆலோசனையுடன் தொடங்குவோம் பொறியியல் வடிவமைப்பு என்பது பொறியியல் மற்றும் பிற இடங்களில் பல தார்மீக சூழ்நிலைகளை செயல்பாட்டின் படிப்புகளை வடிவமைப்பதற்கான ஒரு முன்மாதிரி என்று அது அறிவுறுத்துகிறது எனவே பொறியியல் மற்றும் தார்மீக சூழ்நிலைகளுக்கு இடையில் ஒரு குறுக்குவழி உள்ளது மேலும் நாங்கள் வடிவமைப்பைப் பற்றி பேசும்போது குறிப்பாக வகுப்பில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறிய விவாதத்துடன் தொடங்குவோம் எனவே சக்கரங்களுடன் கூடிய நிலையான சூட்கேஸின் மேல் பொருந்தும் வகையில் குழந்தை இருக்கையை வடிவமைக்கும் பணி இதுவாகும் அவள் பல கட்டுப்பாடுகளைக் குறிப்பிட்டாள் சில குழந்தை இருக்கை எளிதில் அகற்றக்கூடியதாகவும் விமான இருக்கைகளின் கீழ் சேமிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் மற்றும் மேல்நிலை சேமிப்பகத்தில் மற்றவை அதைப் பயன்படுத்துவதைப் போல அளவு தொடர்பானவை அதேசமயம் இருக்கைக்கு பல பயன்பாடுகள் இருக்க வேண்டும் விமானத்தில் உள்ள இருக்கையில் அதை இணைக்கும் சாத்தியம் உட்பட இருப்பினும் பிற கட்டுப்பாடுகள் பொருந்தக்கூடிய பாதுகாப்புச் சட்டங்களுக்கு இணங்குவது மற்றும் நிச்சயமற்ற ஆபத்துகளைத் தவிர்ப்பது போன்ற பாதுகாப்பு வரம்புகளைப் பற்றியது குழந்தையை இருக்கையில் ஏற்றிச் செல்லும் போது மற்றும் சேமிப்பக இடங்கள் அல்லது பேபி பாட்டில் செட் டயப்பர்கள் போன்ற எத்தனை வசதிகளை உள்ளடக்குவது போன்ற எடுத்துக்காட்டுகளுக்கு எனவே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரச்சனையில் நாம் கண்டறிவது அவர்களின் குழந்தை இருக்கையை எப்படி வடிவமைப்பது என்பது போன்ற பல கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன வடிவமைப்பாளர்களை வடிவமைப்பது ஏன் இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தையும் என்னுடையதாக வைத்திருக்க வேண்டும் வடிவம் மற்றும் அளவு மற்றும் குறுக்குவெட்டின் அடிப்படை அமைப்பில் ஒரு குழந்தையை வைத்திருக்கும் வித்தியாசமான வடிவமைப்புகளில் மாணவர்கள் வந்ததைப் போல இது வந்தது வடிவமைப்பு சிக்கலுக்கு பல நியாயமான தீர்வுகள் உள்ளன இருப்பினும் எந்த வடிவமைப்பும் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறந்ததாக இல்லை மேலும் ஒவ்வொன்றும் பலம் மற்றும் பலவீனங்களைக் கொண்டிருந்தன எடுத்துக்காட்டாக ஒன்று பெரியது மற்றும் வயதான குழந்தைகளுக்கு இடமளிக்கும் ஆனால் கூடுதல் அளவு உற்பத்திச் செலவை அதிகரிக்கிறது மீண்டும் குழந்தையைப் பாதுகாக்கும் பட்டை இயக்கத்தின் சில திசைகளில் மிகவும் வசதியாகவும் இயக்கத்தின் பிற திசைகளில் குறைவாகவும் இருந்தது எனவே இந்த வடிவமைப்பு சூழ்நிலைகளை நாம் கருத்தில் கொண்டால் எனவே வடிவமைப்புச் சிக்கல்களுக்கு மாற்றுத் தீர்வுகள் எப்பொழுதும் இருப்பதைப் போல நாம் புரிந்துகொள்வது மற்றும் திருப்திகரமான அல்லது திருப்தியளிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்டவை மற்றும் திருப்திகரமாக இருக்க விரும்பாதவை அல்லது சில சமயங்களில் அது சமமான அளவில் கொடுக்கப்பட்ட அனைத்துக் கட்டுப்பாடுகளிலும் நடக்கும் எனவே அந்த டிகிரிகளிலும் வேறுபாடுகள் இருக்கலாம் இரண்டாவதாக பல தார்மீக காரணிகள் சம்பந்தப்பட்டவை மற்றும் வடிவமைப்பு சிக்கல்களுக்கான திருப்திகரமான தீர்வுகளில் ஒரு தீர்வு பொதுவாக ஒன்று அல்லது சில விஷயங்களில் மற்றொன்றை விட சிறந்தது மற்றும் மாற்று தீர்வுகளுடன் ஒப்பிடும்போது மற்ற விஷயங்களில் குறைவான திருப்தி அளிக்கிறது மேலும் சில சந்தர்ப்பங்களில் சில வடிவமைப்புகள் ஒரு வயதான நபருக்கு ஒரு நாற்காலியை வடிவமைப்பது போன்ற தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவே இது ஒரு நாற்காலியை வடிவமைப்பது தொடர்பான சிக்கலாக இருக்கலாம் இது குறைந்த செலவில் இருக்கலாம் ஆனால் இது முதுகுவலி போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவே நாம் அதற்குப் போகிறோமா இல்லையா எனவே குறைந்த செலவில் இருப்பது விரும்பத்தக்கதா அல்லது முதுகுவலி இல்லாதவர் விரும்பத்தக்கதா என்பது போன்ற விஷயத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டுமா எனவே இங்கு வசதியின் அளவு என்பது வயதானவருக்கு நாற்காலியை வடிவமைக்கும் போது சமரசம் செய்ய முடியாத ஒன்று எனவே வடிவமைப்புச் சிக்கல்களில் இருந்து நாம் புரிந்துகொள்வது என்னவென்றால் முதலில் மாற்றுத் தீர்வுகள் இருக்கலாம் கொடுக்கப்பட்ட வடிவமைப்பிற்கு ஒரே தீர்வு இல்லை எங்களிடம் உள்ள மாற்றுகள் சில விஷயங்களில் ஒரு மாற்று மற்றொன்றை விட சிறந்தது ஒவ்வொரு வகையிலும் ஒரு வடிவமைப்பு மற்றொன்றை விட சிறந்தது அல்ல மூன்றாவதாக சில வடிவமைப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை ஏனெனில் நாங்கள் வடிவமைப்பைச் செய்கிறோம் என்பதற்கான சில அடிப்படைத் தேவைகளுடன் சமரசம் செய்ய முடியாது நான்காவதாக எனவே பொறியியல் வடிவமைப்பில் இது பெரும்பாலும் நிச்சயமற்ற தன்மைகளையும் தெளிவின்மையையும் உள்ளடக்கியது சாத்தியமானது மட்டுமல்ல அதை எப்படிச் செய்வது அதை எவ்வாறு அடைவது என்பது பற்றியது ஆனால் தீர்வுகள் உருவாகும்போது எழும் குறிப்பிட்ட பிரச்சனைகள் பற்றியும் எனவே இந்த புள்ளி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இது பொறியியல் வடிவமைப்புகளில் காட்டப்படுவதால் இந்த புள்ளி முக்கியமானது என்ன நிகழ்கிறது அது தீர்வுகளை நாம் வேலை செய்யும் போது மேலும் மேலும் சிக்கல்கள் வரலாம் எங்கள் தேர்வுகளை முடிவு செய்யுங்கள் எந்த ஒன்றைத் தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு சிறந்த விருப்பமாக இருக்கும் நன்மைகளை எங்கு அதிகப்படுத்துவது மற்றும் தீமைகளைக் குறைப்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் மேலும் இறுதியாக எதிர்கால வடிவமைப்பு என்பது ஒரு வடிவமைப்பு பிரச்சனை என்பது மாறும் பிரச்சனைகள் சரி எனவே அது மாறிக்கொண்டே செல்கிறது மற்றும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போல் இருக்கும் போது புதிய பிரச்சனைகள் வரலாம் எனவே இப்போது நாங்கள் பார்வை பற்றி விவாதிப்போம் நீங்கள் தார்மீக சங்கடங்களைப் பற்றி விவாதிக்கும்போது நாங்கள் எழுதுகிறோம் வடிவமைப்புகளின் தன்மை பற்றி நாங்கள் விவாதித்தோம் இப்போது நாம் நெறிமுறை அல்லது தார்மீக சங்கடங்களைப் பற்றி விவாதிப்போம் நெறிமுறை அல்லது தார்மீக சங்கடங்கள் மற்றும் சூழ்நிலைகள் இதில் தார்மீக காரணங்கள் முரண்படுகின்றன அல்லது தார்மீக மதிப்புகளின் பயன்பாடு தெளிவாக இல்லை மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்பது உடனடியாகத் தெரியவில்லை எனவே தார்மீக பகுத்தறிவுகள் நேரடியாக முரண்படுவது போன்ற 3 வகைகள் இருக்கலாம் இரண்டாவதாக இது எங்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது தெளிவாகத் தெரியவில்லை மற்றும் இந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாகத் தெரியவில்லை மேலும் நாம் இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் ஏனெனில் சில சமயங்களில் குறுகிய கால ஆதாயத்துடன் தோன்றும் தீர்வுகள் பலனளிக்கலாம் நீண்ட கால ஆதாரம் அது சரியான தேர்வு அல்ல எனவே மற்ற இடங்களில் பொறியியலைப் போலவே பொறியியல் வடிவமைப்புகளிலும் நெறிமுறை சங்கடங்கள் எழுகின்றன ஏனெனில் தார்மீக மதிப்புகள் பல மற்றும் வேறுபட்டவை மற்றும் போட்டியிடும் கருப்பொருள்களை எடுக்கலாம் எனவே தார்மீக சங்கடங்கள் தார்மீக பகுத்தறிவுக்கு மிகவும் கடினமான சந்தர்ப்பங்களை உள்ளடக்கியிருந்தாலும் அவை தார்மீக தேர்வுகளில் ஒப்பீட்டளவில் சிறிய சதவீதத்தை உருவாக்குகின்றன அதாவது தார்மீக மதிப்புகளை உள்ளடக்கிய முடிவுகள் எனவே ஒரு தார்மீக சங்கடத்தைத் தீர்ப்பது தார்மீக பகுத்தறிவின் மிகவும் கடினமான பகுதியாகும் என்பதை நாம் இங்கு காண்கிறோம் ஏனென்றால் முடிவெடுப்பதற்கான தார்மீக நெறிமுறைத் தூண்களை நாம் தெளிவாகப் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை எவ்வாறு தொடர்வது என்பது போன்றது ஒவ்வொரு பகுதியின் விமர்சனம் என்ன மற்றும் முடிவெடுப்பதில் ஒரு பகுதியை எடுப்பது எப்படி ஒரு வழி முடிவெடுப்பதில் மற்ற பகுதியை விட சிறந்த தீர்வை வழங்குவது போன்றது பின்னர் இந்த இக்கட்டான சூழ்நிலையைத் தீர்ப்பது சற்று கடினமாக இருக்கும் ஏனெனில் நடக்கும் தார்மீக இக்கட்டான அனைத்து நிழல்களையும் நாம் காண முடியாமல் போகலாம் எனவே நாம் ஒரு தார்மீக முடிவை எடுக்கும்போது தார்மீக பகுத்தறிவுக்கு மிகவும் கடினமான பகுதியாக நாம் அழைக்கப்படுவது தார்மீக சங்கடமாகும் எனவே இந்த சங்கடங்களைப் பற்றி நாம் பேசும்போது இந்த தார்மீக சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான காப்புப்பிரதி அல்லது தீர்வாக நம்மிடம் இருக்கும் நெறிமுறைக் கோட்பாடுகள் ஆனால் தொடங்கும் முன் ஒவ்வொரு கோட்பாடுகளுக்கும் அவற்றின் நன்மைகள் மற்றும் அவை ஒவ்வொன்றும் இருப்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றின் வரம்புகளும் உள்ளன எனவே விண்ணப்பதாரர் இருவரையும் பற்றி இங்கு பேசுவோம் அது நமக்கு உதவுகிறது மற்றும் வரம்பு என்ன பின்னர் ஒரு குறிப்பிட்ட கேஸ் ஸ்டடி கொடுக்கப்பட்டால் ஒரு சிக்கலைப் பார்க்க முயற்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறையும் எவ்வாறு உதவ முயற்சிக்கிறது அங்கு தோன்றும் தார்மீக சங்கடத்தை தீர்க்கிறோம் எனவே நெறிமுறை சிக்கல்களைத் தீர்ப்பது மீண்டும் போன்றது எனவே இது பொறியியலில் செய்யப்படும் சிக்கலைத் தீர்ப்பது எனவே இந்த விவாதத்தில் நாம் என்ன செய்ய முயற்சிப்போம் ஒரு இணையாக வரைய முயற்சிப்போம் நெறிமுறை சிக்கல்களைத் தீர்ப்பதற்கும் பொறியியல் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கும் இடையே ஒரு ஒப்புமையை வரைய முயற்சிப்போம் எனவே அது நம்மை நன்றாகப் புரிந்துகொள்ள உதவுகிறது எனவே பொறியியலில் என்ன நடக்கிறது ஒரு சிக்கலைச் சமாளிக்கும் போது பொதுவாகக் கருதப்படும் ஒரு கோட்பாடு உள்ளது எனவே நீங்கள் ஏன் பொறியியல் நெறிமுறைகளைப் படிக்கிறீர்கள் என்ன நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட சிக்கலைத் தீர்க்கும் போது பல கோட்பாடுகள் பரிசீலிக்கப்படும் எனவே ஒப்பீட்டளவில் அதிக எண்ணிக்கையிலான கோட்பாடுகள் நெறிமுறைகள் பற்றிய தத்துவார்த்த புரிதலில் பலவீனம் அல்லது நெறிமுறை சிந்தனையின் தெளிவின்மை ஆகியவற்றைக் குறிக்கவில்லை மாறாக நெறிமுறை சிக்கல்களின் சிக்கலான தன்மையையும் பல நூற்றாண்டுகளாக உருவாக்கப்பட்ட நெறிமுறை சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளின் பன்முகத்தன்மையையும் பிரதிபலிக்கிறது எனவே அடுத்ததாக ஒரு தார்மீகக் கோட்பாடு என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் ஒரு தார்மீக கோட்பாடு ஒரே மாதிரியான வழிகளில் விதிமுறைகளை வரையறுக்கிறது மற்றும் யோசனை மற்றும் சிக்கல்களை நிலையான வழிகளில் இணைக்கிறது மற்ற பொறியியல் வகுப்புகளில் விஞ்ஞானக் கோட்பாடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன விஞ்ஞானக் கோட்பாடுகள் விதிமுறைகளை வரையறுக்கும் மற்றும் சிக்கலைத் தீர்ப்பதற்கு வசதியாக இருக்கும் யோசனைகளையும் ஒழுங்கமைக்கின்றன எனவே 4 வெவ்வேறு நெறிமுறைக் கோட்பாடுகள் பயன்வாதம் கடமை நெறிமுறைகள் நல்லொழுக்க நெறிமுறைகள் மற்றும் உரிமைகள் நெறிமுறைகள் உள்ளன என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் மேலும் அவை மிக முக்கியமான தார்மீகக் கருத்தாகக் கருதப்படுவதில் கவனம் செலுத்துகின்றன அதனால்தான் இந்த 4 வெவ்வேறு கோட்பாடுகளைக் கொண்டுள்ளோம் முதலில் நாம் பயன்பாட்டுவாதத்துடன் தொடங்குவோம் மனித நல்வாழ்வை அதிகரிக்க உதவும் செயல்கள் நல்லது என்று பயனியவாதம் வலியுறுத்துகிறது இது தனிநபரின் நல்வாழ்வை அதிகரிப்பதில் அல்ல மாறாக சமூகத்தின் நல்வாழ்வை அதிகரிப்பதில் உள்ளது ஒட்டுமொத்தமாக அது ஓரளவு கூட்டு அணுகுமுறையைப் பெற்றுள்ளது எனவே அணைகள் கட்டுவது போன்ற சூழ்நிலைகளில் இந்த கோட்பாடு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது எனவே அணைகள் போன்றவற்றை நாம் அடிக்கடி கண்டறிந்து நிலையான குடிநீர் விநியோகம் வெள்ளக் கட்டுப்பாடு மற்றும் பொழுதுபோக்கு வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் சமுதாயத்திற்கு பெரும் நன்மையை ஏற்படுத்துகிறது ஆனால் இந்த நன்மைகள் பெரும்பாலும் அணையால் வெள்ளத்தில் மூழ்கும் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் இழப்பில் வருகின்றன மேலும் புதிய வீடுகளைக் கண்டுபிடிக்க அல்லது நிலத்தின் பயன்பாட்டை இழக்க வேண்டிய அவசியம் உள்ளது பயன்பாட்டுவாதம் சமூகத்தின் தேவைகளை சமூகத்தின் தேவைகளுடன் சமநிலைப்படுத்த முயற்சிக்கிறது தனிப்பட்ட எனவே அணையின் பகுதிகளில் வசிப்பவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்கள் தங்கள் புதிய வீடுகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது அவர்கள் தங்கள் நிலத்தை இழக்க நேரிடும் போன்ற இந்த மக்கள் செலுத்தும் செலவு போன்றவற்றில் நாங்கள் கவனம் செலுத்த முயற்சிக்கிறோம் அவர்கள் செய்யும் செலவு எனவே இந்த மக்கள் செலுத்தும் செலவின் விதிமுறைகளை விட நாம் பெறும் நன்மைகள் அதிகம் மற்றும் பெரிய சமூகத்திற்கான இந்த நன்மை கூட்டுக் கருத்து எனவே பயன்பாட்டுவாதம் மீண்டும் சிக்கலைப் பார்க்க வேண்டும் ஒன்று செயல் பயன்பாட்டுவாதம் என்றும் மற்றொன்று விதி பயன்பாட்டுவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே செயல் பயன்பாட்டுவாதம் விதிகளை விட தனிப்பட்ட செயல்களில் கவனம் செலுத்துகிறது செயல் பயன்பாட்டுவாதத்தின் மிகவும் பிரபலமான ஆதரவாளர் ஜான் ஸ்டூவர்ட் மில் ஆவார் அவர் திருட வேண்டாம் நேர்மையாக இருங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காதீர்கள் போன்ற ஒழுக்க விதிகளில் மிகவும் பொதுவானது பல நூற்றாண்டுகளின் மனித அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட நல்ல வழிகாட்டுதல்கள் எனவே இவை அனைத்தும் திருடாதீர்கள் நேர்மையாக இருங்கள் பிறருக்கு தீங்கு செய்யாத செயல்களில் கவனம் செலுத்துவதை நீங்கள் கண்டால் இவை சில நபர்களின் சில செயல்களை மையமாகக் கொண்ட வழிகாட்டுதல்கள் அவர்கள் பின்பற்றினால் சமூகத்திற்கு நன்மை பயக்கும் விதி பயன்பாட்டுவாதம் வேறுபடுகிறது தார்மீக விதிகள் மிக முக்கியமானவை என்று அவர்கள் செயல்படுவதில் பயனுடைவாதமாக செயல்படுகிறார்கள் முன்பு குறிப்பிட்டது போல இந்த விதிகள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதீர்கள் திருடாதீர்கள் இந்த விதிகளை கடைபிடிப்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எப்போதும் நல்லதை அதிகரிக்காது என்றாலும் ஒட்டுமொத்தமாக ஒழுக்க விதிகளை கடைபிடிப்பதால் இறுதியில் நாம் மிகவும் நல்லதை நோக்கி செல்கிறோம் என்று விதி பயன்பாட்டுவாதம் கூறுகிறது எனவே உண்மையில் இவை 2 ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட விதி பயன்பாட்டுவாதம் என்பது திருடுவது கெட்டது போன்றது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது மோசமானது பிறருக்கு தீங்கு விளைவிக்காதீர்கள் ஆனால் செயலை நோக்கி கவனம் செலுத்துகிறது எனவே பயன்பாட்டுவாதத்தை ஆள்வது மற்றும் பயன்மிக்க செயல் இரண்டும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன பிறருக்குத் தீங்கு செய்யாதே நீ செய்தால் நமக்கும் தீங்கு விளைவிக்காதே அதனால் அது குற்றம் திருடாதே இது விதி நீங்கள் செய்யாவிட்டால் கொடுக்கப்பட்ட விதியை மீறுவது போன்றது என்று விதி சொல்கிறது எனவே இந்த விதிகள் மீண்டும் சமூகத்திற்கு நல்வாழ்வைக் கொண்டுவருகின்றனவா என்பது ஒரே நேரத்தில் உரிமை கோர முடியாத எல்லா சூழ்நிலைகளிலும் ஆனால் அந்த விதிகளை அனைவரும் பின்பற்றினால் அது இறுதியில் பெரும்பாலானவர்களுக்கு நல்லது என்று கருதப்படுகிறது எவ்வாறாயினும் பயன்வாதம் என்பது பெரிய மக்களின் நல்வாழ்வைப் பற்றி பேசினாலும் சமூகத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வைப் பற்றி பேசினாலும் மிக முக்கியமாக நாம் இங்கு குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் எனவே நிச்சயமாக உள்ளது மேலும் இது கூட்டு அணுகுமுறையில் அதிக கவனம் செலுத்துகிறது மற்றும் தனிப்பட்ட நபரின் தனிப்பட்ட அம்சத்தில் குறைவாக கவனம் செலுத்துகிறது பயனுள்ள அணுகுமுறைக்கு சில விமர்சனங்கள் உள்ளன ஒரு விமர்சனம் என்னவென்றால் அனைவருக்கும் சிறந்தது ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு அல்லது தனிநபர்களின் குழுவிற்கு மோசமாக இருக்கலாம் எனவே இங்கு அணையின் உதாரணத்தைப் பற்றி பேசும் போதெல்லாம் அது பாசனம் மற்றும் பிற விஷயங்களுக்கு உதவும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் போன்றவற்றைக் கொண்டுவரும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே நாம் இங்கு ஒரு தொகுதி மக்களின் நன்மையைப் பற்றி சிந்திக்கிறோம் ஆனால் இங்கே நாம் மற்றொரு கூட்டத்தின் துன்பங்களைப் பற்றி சிந்திக்கவில்லை எனவே யாருடைய வீடுகள் வெள்ளத்தில் மூழ்குகின்றன அல்லது தங்கள் நிலத்தை இழக்க வேண்டியவர்கள் தங்கள் புதிய வீடுகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படியென்றால் அப்படியில்லாமல் இருக்கலாம் திட்டத்தால் பாதிக்கப்படும் மக்களை விட அணையால் பயன்பெறும் மக்கள் குழுதான் அதிகம் ஒரு பெரிய குழுவிற்கு நன்மை பயக்கும் என்று நாம் நினைப்பது போல சில சமயங்களில் அதுவும் இருக்கலாம் சில சமயங்களில் பலன்களை கற்பனை செய்யலாம் ஏனென்றால் நாம் பகுத்தறிவு கணக்கை எடுக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் அல்லது சாத்தியமில்லை திட்டத்தின் மூலம் பயனடையும் அனைத்து மக்களும் எனவே இது எங்கள் அனுமானங்களாகவும் இருக்கலாம் இது உதவும் என்று நாங்கள் நினைக்கிறோம் பதில் வகை ஆனால் அதன் மூலம் உண்மையிலேயே பலன்களைப் பெறும் மொத்த நபர்களின் எண்ணிக்கை மற்றும் அதனால் பாதிக்கப்படும் நபர்களுடன் ஒப்பிடும்போது நம்மிடம் இல்லை எனவே இந்த சமநிலையானது எப்பொழுதும் நம்மிடம் இருக்கும் புறநிலை சமநிலையாக இருக்காது அதனால்தான் இது கல் போன்றது சில சமயங்களில் அனைவருக்கும் சிறந்தது ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு அல்லது தனிநபர்களின் குழுவிற்கு மோசமாக இருக்கலாம் பயன்பாட்டுவாதத்திற்கு மற்றொரு ஆட்சேபனை என்னவென்றால் பெரும்பாலான நல்லவற்றிற்கு என்ன தேவை என்பதை அறிந்துகொள்வதில் செயல்படுத்துவது பெரிதும் சார்ந்துள்ளது பொதுவாக ஒரு செயலின் விளைவுகள் என்ன என்பதைத் துல்லியமாக அறிய முடியாது நாங்கள் வடிவமைப்பைப் பற்றி விவாதிக்கும் போது நாங்கள் விவாதித்தது போல் நாங்கள் ஒரு வடிவமைப்பு சிக்கலுக்கு ஒரு தீர்வை வழங்குகிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாங்கள் தீர்வைக் கண்டுபிடிக்கும் போது மேலும் மேலும் சிக்கல் வெளிப்படும் எனவே அதன் செயல்படுத்தல் பெரும்பாலான நன்மைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை அறிந்துகொள்வதில் பெரிதும் தங்கியுள்ளது என்று பயன்பாட்டுவாதம் கூறினாலும் இறுதியில் இந்த செயல்களின் விளைவுகள் என்ன என்பதைத் துல்லியமாக அறிய இயலாது முன்னோக்கி நகர்வது எங்களிடம் இருப்பது பொறியியலில் செலவு பலன் பகுப்பாய்வு மற்றும் செலவு பலன் பகுப்பாய்வு ஆகும் இது பயன்பாட்டுவாதத்தை விட வளர்ந்த பதிப்பாகும் இது மதிப்பிடப்பட்ட திட்டத்தின் விலை மற்றும் அது நன்மைகள் ஆகும் அதிக லாபம் மற்றும் செலவு விகிதம் உள்ள திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படும் ஒட்டுமொத்த நன்மையை அதிகப்படுத்துவதற்கான பயன்பாட்டு இலக்குகளின் கொள்கையைப் போன்றது இருப்பினும் செலவு பலன் பகுப்பாய்வில் சில குறைபாடுகள் உள்ளன ஒரு தூய செலவு பலன் விவாதத்தில் இருந்து ஒரு அணையைக் கட்டுவது ஒரு சிறந்த யோசனை என்பதைக் காணலாம் ஆனால் அப்பகுதியின் இயற்கை எழில் கொஞ்சும் வனப்பகுதியின் இழப்பை விட நன்மைகள் அதிகமாக இருக்குமா அல்லது தற்போதைய பொருளாதார மதிப்பு இல்லாத அழியும் அபாயத்தில் உள்ள உயிரினங்களின் இழப்பை விட அதிகமாக இருக்குமா என்பதை பகுப்பாய்வு உள்ளடக்காது ஏனெனில் எல்லாவற்றையும் பணத்தின் அடிப்படையில் அளவிட முடியாது இவை விலைமதிப்பற்ற ஒன்றைப் போன்றது இந்த விஷயங்களின் மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக பலன்களை அறுவடை செய்ய நிற்பவர்களும் செலவுகளை செலுத்துபவர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டியதும் முக்கியம் பல சந்தர்ப்பங்களில் அது இல்லை எனவே யாரோ ஒருவர் பலன்களை அறுவடை செய்வார்கள் மற்றவர்கள் அதற்கான செலவை செலுத்துவார்கள் அல்லது துன்பப்படுவார்கள் எனவே அனைத்து செலவுகளையும் ஒரு குழுவில் வைப்பது மிகவும் நியாயமற்றது ஆனால் மற்றொரு குழு திட்டத்தின் பலனைப் பெறுகிறது எனவே செலவு பலன் பகுப்பாய்வில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன எல்லா நன்மைகள் அல்லது ஒவ்வொரு இழப்புகளுக்கும் இவை ஒவ்வொன்றிற்கும் பண மதிப்பை வைப்பது மிகவும் கடினம் அதன் மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இவற்றிலிருந்து உறுதி செய்ய முடியாது அத்தகைய திட்டங்கள் பலன்களை அறுவடை செய்யும் வகையிலான திட்டங்கள் அதற்கான செலவை செலுத்தும் மக்களிடமும் உள்ளன பொதுவாக செலவுகள் பிறரால் ஏற்கப்படுகின்றன மேலும் சிலருக்கு நன்மைகள் கிடைக்கின்றன அதனால்தான் இவை இயற்கையில் நியாயமற்றவையாகின்றன அடுத்து அடுத்த விரிவுரையில் நாம் கடமை நெறிமுறைகள் சரியான நெறிமுறைகள் நல்லொழுக்க நெறிமுறைகள் மற்றும் கைகளை நோக்கி நகர்வோம் எனவே பயன்பாட்டு நெறிமுறைகள் மற்றும் செலவு பலன் நெறிமுறைகள் பகுப்பாய்வில் நாம் கவனம் செலுத்தியது திட்டத்தின் விளைவுதான் அது சமூகத்தின் நலனுக்காக இருந்தாலும் சரி அது முக்கியமாக சமூகத்தில் கவனம் செலுத்துகிறதா இருந்தாலும் சரி தனிமனிதனின் நல்வாழ்வு என்பது ஒரு பெரிய நன்மையைப் பற்றி பேசும் பயன்பாட்டு அம்சத்திற்கு கவனம் செலுத்துவதில்லை ஆனால் இது சம்பந்தமாக விமர்சனம் உள்ளது ஏனெனில் சில சமயங்களில் ஒரு பெரிய குழுவிற்கு நல்லது என்று நாம் நினைப்பது ஒரு தனிநபருக்கு அல்லது நாம் சேர்க்காத மற்றொரு தனிநபருக்கு தீமையாக இருக்கலாம் அல்லது நாம் புறக்கணிக்க முனைகிறோம் மற்றும் செலவு பலன் பகுப்பாய்விலும் கூட முடிவைப் பற்றி உங்கள் கவனம் செலுத்துங்கள் மற்றும் திட்டத்தைப் பொறுத்த வரையில் என்ன செலவு மற்றும் பலன் விகித பலன்கள் மற்றும் செலவு என்ன என்பதைப் பார்க்க முயற்சிக்கவும் மேலும் அதிக பயன் தரும் திட்டத்தை நாங்கள் தேர்வு செய்கிறோம் ஆனால் இது மீண்டும் ஒரு எச்சரிக்கையுடன் புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் ஒவ்வொரு வகை விஷயங்களுக்கும் நாம் விலை பண மதிப்பை வழங்க முடியாது தற்போதைய பொருளாதார மதிப்பு இல்லாத ஒன்று ஆனால் மிக அதிகமாக இருக்கலாம் சிதறல் மதிப்பு எனவே சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பு புள்ளியில் இருந்து இது மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம் எனவே இவற்றை நாம் விரும்ப வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் யார் பலனைப் பெறுகிறார்கள் அதற்கான செலவை யார் செலுத்துகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் இவை அனைத்தும் விளைவு அடிப்படையிலான அணுகுமுறைகள் இவை நெறிமுறைகளின் விளைவு கோட்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன எங்கள் அடுத்த விவாதங்களில் முடிவை நகர்த்துவதை அடிப்படையாகக் கொண்ட நெறிமுறைகள் அல்லாத கோட்பாடுகள் மீது கவனம் செலுத்துவோம் ஆனால் சுருக்கங்களில் முடிவுகள் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறை மற்றும் அது தார்மீக சங்கடத்தை எவ்வாறு தீர்க்கிறது அதன் பிறகு நாங்கள் ஒரு வழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் அனைத்து கோட்பாடுகளின் பயன்பாட்டையும் ஒன்றாகப் பார்க்க முயற்சிப்போம் மேலும் தார்மீக சங்கடங்கள் உள்ளதா அந்த தார்மீக இக்கட்டான நிலைக்கு பதிலளிக்க ஒவ்வொரு தார்மீகக் கோட்பாடுகளும் எடுக்கும் வெவ்வேறு லென்ஸ்கள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதைக் கண்டறிய முயற்சிக்கவும் நன்றி